இந்தியத் தொழில்நுட்பக் கழகம் கரக்பூர் தொழில்துறை தானியக்கம் மற்றும் கட்டுப்பாடு என் பி டி எல் ஆன்லைன் சான்றிதழ் படிப்பு Prof Mukhopadhyay மின்னியல் பொறியியல் துறை ஐஐடி கரக்பூர் தலைப்பு விரிவுரை 35 ஹைட்ராலிக் கட்டுப்பாட்டு அமைப்புகள் I முக்கிய வார்த்தைகள் அழுத்தம் திரவம் வால்வுகள் பைலட் அழுத்தம் சுமை ஆகவே மூன்று விதமான பம்புகள் பற்றி பார்க்க போகிறோம் அடிப்படையில் நமக்கு இந்த இரண்டு விதமான வால்வுகள் வேண்டும் சில சமயங்களில் சுழற்சி நகர்வை இரண்டும் உள்ளது இந்த ஆக்சுவேட்டர் மோட்டார் ஆக இருக்கலாம் அல்லது சிலிண்டர் ஆக இருக்கலாம் திரவத்தை எந்த வழியிலும் செலுத்தலாம் ஆனால் அழுத்தமானது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே பம்புக்கும் ஆகும்

ஆகவே திரவத்தின் திசையை கட்டுப்படுத்தும் பயன்படுத்தப்படுகின்றன எனவே பல்வேறு வகையான திசை வால்வுகள் என்று அழைக்கப்படுகிறது ஆகவே முதலில் செக் வால்வு உள்ளன ஆகவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் இதுதான் ஸ்பிரிங் இந்த வழியில்தான் நடக்கிறது மற்றும் இந்த வழியாக நடக்காது என்பதை குறிக்கிறது ஒரு வழி செக் வால்வு வேலை செய்யும் இடத்தில் இருந்து சிறிது தொலைவில் அமைந்திருக்கும் அது இயந்திரத்தின் அருகில் இருக்கலாம் ஆகவே ஆபரேட்டர்களுக்கு ரிமோட் செயல்பாடு இந்த வால்வுகளில் பம்பானது அழுத்தமானது அதிகரிக்க வேண்டும் ஏனெனில் இது அழுத்தப்பட்ட உருவாக்கி அதன் மூலமாக இந்த அதிகரிக்கப்பட்ட அழுத்தமானது வெளியே செலுத்தப்பட வேண்டும் ஆகவே இது தான் அந்த பொறிமுறை இங்கே என்ன நடக்கிறது என்றால் ஆரம்பத்தில் இது ஒரு சிறிய பகுதி மற்றும் இதுதான் போர்ட் இதுதான் தண்டு அதிகரிக்கிறது ஆகவே free body வரைபடம் வழங்கப்பட்டால் என்ன ஆகும் என்று பார்க்கலாம் இதைப் பற்றி பின்னர் பார்க்கலாம் இங்கே நாம் திரவத்தின் பாய்வை மற்றும் இது மூடப்படும் ஆகவே திரவமானது இந்த திசை வழியாக பாயாது ஆகவேதான் இது செக் வால்வு வழங்க வேண்டும் ஆகவே நாம் பைலட் அழுத்தத்தை என்று தனியான வரைபடம் உள்ளது அதை நாம் பார்க்கலாம் ஆகவே நம்மிடையே பைலட் அழுத்தம் இது கீழ் நோக்கி வருகிறது இந்த வடிவமைப்பு போல இல்லாமல் சற்று தள்ளி இது இறங்குகிறது ஆகவே இப்பொழுது இது திறக்கப்படுகிறது திரவமானது உள்ளே பாய்கிறது அவை திறந்த நிலையில் நிரப்பப்படலாம் அவை வடிகட்டப்படலாம் எனவே இது ஒரு பொதுவான பைலட் இயக்க செக் வால்வு ஆகும் சில சமயங்களில் வாயுவின் திசையை மாற்ற வேண்டிய நிலை இருக்கும் ஆகவே வழக்கமாக இதற்கு இரு வழி மற்றும் நான்கு வழி வால்வுகள் உள்ளன அதை பற்றி நாம் பார்ப்போம் ஆகவே இங்கு T என்பது டேங்கை வராது வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறது அது இந்த படத்தில் காட்டப்படவில்லை நாம் இதை வரையலாம் இதுதான் இரண்டு நிலைகள் ஆகவே இரண்டு பெட்டிகளை இணைக்கப்பட்டிருக்கும் ஆகவே இந்த வரைபடம் ஆனது இந்த குறிப்பிட்ட பெட்டியை கொண்டு இயக்கப்படுகிறது இதுதான் P மற்றும் இது A இதுதான் டேங்க் இது சீல் செய்யப்பட்டுள்ளது ஆகவே B யும் சீல் செய்யப்பட்டுள்ளது மறுபுறம் அடுத்த நிலையில் இது அப்படியே மாறுகிறது நகர்த்துவது என்ற கேள்வி எழுகிறது அதற்கு பல்வேறு விதமான வழிகள் உள்ளன அதை பற்றி பார்ப்போம் உதாரணமாக ஸ்பூல் நகர்த்தப்படுகிறது என்று அர்த்தம் சில சமயங்களில் இந்த திசை வால்வுகள் ஆகும் இந்த முக்கோணம் ஆனது வெற்றிடமாக அகற்ற முடியும் ஆகவே தற்பொழுது நான்கு வழி வால்வுகளுக்கு ஆனது A உடன் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் பம்பானது அளவில் வைத்திருந்தோம் ஆகவே A ஆனது சீல் வைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இது குறுகியதாக B உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது நான்கு வழி வால்வு நான் பல சந்தர்ப்பங்களில் கூறியதுபோல் நீங்கள் வால்வு எனப்படும் பிற வகையான வால்வுகள் உள்ளன எனவே அவற்றில் சிலவற்றைப் பார்ப்போம் இது எளிமையான அழுத்த நிவாரண வால்வு இதில் உருவாக்க முடியாது எந்த அழுத்தத்தில் இந்த பாப்பட் ஆகும் பின்னர் ஒரு பைலட் இயக்கப்படும் நிவாரண வால்வு ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இது இந்த ஸ்ப்ரிங்கால்

ஆகவே திடீரென்று அதிகரிக்கக்கூடிய இந்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் இரண்டாவதாக இந்த அழுத்தமானது குறைவாக உயர தொடங்கினால் பின்னர் அந்த நிகழ்வு இணைக்கப்பட்டுள்ளது ஆகவே இது இந்த நிலையிலிருந்து உள்ளது தெரிகிறது ஆகவே இந்த திரவமானது இதன் வழியாக பாய்ந்து பின்னர் குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே செல்கிறது எனவே நிலையான மிக உயர்ந்த அழுத்தங்களை கூட நாம் நிலைப் படுத்த முடியாது இறுதியாக நம்மிடையே பாய்வு கட்டுப்பாட்டு வால்வு பற்றி அடுத்த விரிவுரையில் பார்க்கலாம் ஆகவே அடுத்த பாடத்தில் நாம் இந்த பாய்வு கட்டுப்பாட்டு வால்வுடன் தொடங்குவோம் இதை இப்பொழுது நாம் விட்டுவிடலாம் இது சிலிண்டர் எனவே சிலிண்டரைப் பற்றி பின்னர் பேசலாம் கடந்த 3 4 ஸ்லைடுகளிலிருந்து இது வருகிறது ஆகவே நாம் பாடத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம் இப்பொழுது இந்த படத்தைப்பற்றி நாம் சில கருத்துக்களை பார்ப்போம் நாம் இன்று என்ன பார்த்தோம் என்றால் அடிப்படை ஹைட்ராலிக் அமைப்பின் கொள்கைகள் குறைக்கலாம் என்றும் பார்த்தோம் மேலும் திறம்பட ஒரு சிஸ்டத்தை உருவாக்க வேண்டுமானால் நமக்கு பல்வேறு விதமான கூறுகளான பற்றி அடுத்த விரிவுரையில் பார்க்க உள்ளோம் உங்களுக்கான சில கேள்விகள் இங்கே உள்ளது எலக்ட்ரிக் சிஸ்டத்தை விட ஹைட்ராலிக் சிஸ்டத்தின் முக்கிய நன்மைகள் யாவை நான் கூறியதுபோல் ஹைட்ராலிக் சிஸ்டத்தின் முக்கியமான நன்மை யாதெனில் குறைந்த அளவை எந்தெந்த முறைகளில் இயக்கலாம் ஆகவே பல்வேறு விதமான திசை வால்வுகள் உள்ளன ஒரு வழி இருவழி நான்கு வழி ஆகவே இத்துடன் இன்றைய பாடம் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த விரிவுரையில் சந்திக்கலாம் நன்றி